காரணமாக நிலை மின்னழுத்தம் I வரையறுக்கப்பட்ட நீளத்துடன் கூடிய கோட்டு மின்னூட்டம் மின்னூட்ட பகிர்வு காரணமாக நிலை மின்னழுத்தமானது மின்னூட்ட பகிர்வு r பிரைமில் இருந்தால் வெக்டர் r இல் நான் மின்னழுத்தத்தை கணக்கிட்டால் நிலை மின்னழுத்தம் V r ஆனது 1 இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 தொகையீடு ρ r பிரைம் இன் கீழ் r மைனஸ் r பிரைம் dV பிரைம் என நாம் பார்த்திருக்கிறோம் அங்கு நான் தொகையீட்டை r பிரைம் மாறியில் அல்லது இந்த கன அளவுக்கு செய்கிறேன் என்பதை dV பிரைம் குறிக்கிறது அங்கு மின்னூட்ட பகிர்வு பூஜ்ஜியமற்றது இந்த விரிவுரையில் நாம் என்ன செய்வோம் என்றால் இரண்டு அல்லது மூன்று மின்னூட்ட பகிர்வுக்கான மின்னழுத்தத்தை கணக்கிட இதைப் பயன்படுத்த போகிறோம் இந்த எடுத்துக்காட்டுகளில் r l க்கு சமமாக மின்னூட்ட அடர்த்தி அலகு நீளத்திற்கு லாம்ப்டாவின் நேரியல் மின்னூட்டம் என்று எடுக்கப் போகிறேன் ஆரம் r கொண்ட மின்னூட்ட வளையம் மீண்டும் ஒரு அலகு நீளத்திற்கு லாம்ப்டா மின்னூட்டத்தை சுமந்து செல்கிறது இதை ஒரு மின்னூட்ட வட்டுக்கு எளிதில் பொதுமைப்படுத்தப்படலாம் இதை நாம் முன்பே மின்புலம் அல்லது மின்னூட்டம் q இல் விசை கணக்கிடும்போது செய்தோம் ஆனால் இப்போது ஒரு சீரான மின்னூட்டம் கொண்ட மேல் ஓடு ஒரு அலகு பரப்புக்கு சிக்மா மின்னூட்டம் சுமக்கும் ஒரு கோளவோடு ஆகியவற்றின் மின்னழுத்தத்தை கணக்கிட இதைப் பயன்படுத்தப் போகிறேன் எனவே கோடு மின்னூட்டத்துடன் ஆரம்பிக்கலாம் இது ஆதியில் கொடுக்கப்பட்டுள்ளது மையம் ஆதியில் கொடுக்கப்பட்டுள்ளது என்று சொல்லலாம் நீளம் மைனஸ் L இன் கீழ் 2 முதல் L இன் கீழ் 2 ஆக உள்ளது இப்போது மின்புலத்தை கணக்கிட மின்னழுத்தத்தைப் பயன்படுத்துவதன் நன்மையை நீங்கள் காண்கிறீர்கள் ஏனென்றால் மின்னழுத்தத்தில் எந்த கூறுகளை பற்றியும் நான் கவலைப்பட வேண்டியதில்லை நான் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த சிறிய மின்னூட்டம் லாம்ப்டா dy காரணமாக நான் அழுத்தத்தைக் கணக்கிட நான் செய்ய வேண்டியது எல்லாம் லாம்ப்டா dy இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 வை கணக்கிட வேண்டும் மேலும் r லிருந்து அந்த புள்ளியின் தூரம் r மைனஸ் y y அலகு வெக்டர் மேலும் இந்த தொகையீட்டில் y ஆனது மைனஸ் L இன் கீழ் 2 முதல் L இன் கீழ் 2 வரை மாறுபடும் எந்த கூறுகளும் இல்லை ஒரு கணக்கீடு மட்டுமே எனவே அதைச் செய்வோம் இது தொகையீடாக இருக்கும் எனவே V r இல் அல்லது இதை நான் V x y மற்றும் z என எழுதலாம் இது சமம் லாம்ப்டா இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 வெளியே வரும் எனக்கு மைனஸ் L இன் கீழ் 2 முதல் L இன் கீழ் 2 இருக்கிறது மின்னூட்டம் y அச்சில் x y இல் இருக்கிறது எனவே மின்னூட்டத்தின் x மற்றும் y கூறுகள் 0 ஆகும் அதனால் dy இன் கீழ் வர்க்கமூலம் x வர்க்கம் கூட்டல் z வர்க்கம் கூட்டல் மேலும் அதை ஒரு புள்ளி y இல் கணக்கிடுகிறேன் எனவே நான் இந்த குறியீட்டை சிறிது மாற்ற வேண்டும் நான் ஏற்கனவே செய்து கொண்டிருப்பதை போல இதில் ஒரு பிரைம் எழுதுவேன் இதன் மூலம் நான் தொகையீட்டை y பிரைமில் செய்கிறேன் என்பதை காண்பிக்கிறேன் எனவே நான் y இல் மின்னழுத்தத்தை கணக்கிடுகிறேன் y கழித்தல் y பிரைம் வர்க்கம் அவ்வளவே அதுதான் நாம் செய்யப் போகும் தொகையீடு Vr L2L2λdy4π0|r yy| Vxyz4π0 L2L2dyx2z2y y2 இப்போது தொகையீடு செய்வோம் x வர்க்கம் கூட்டல் z வர்க்கம் என்பதை ρ வர்க்கம் என எடுத்துக் கொள்வோம் எனவே V x y z என்பது லாம்ப்டா இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 தொகையீடு d y பிரைமின் கீழ் வர்க்கமூலம் ρ வர்க்கம் கூட்டல் y கழித்தல் y கழித்தல் y பிரைம் வர்க்கம் y பிரைம் மைனஸ் L இன் கீழ் 2 முதல் L இன் கீழ் 2 வரை மாறுபடும் இந்த தொகையீடு செய்வதற்கு நான் y கழித்தல் y பிரைம் சமம் ρ டேன்ஜெண்ட் தீட்டா என எழுதுகிறேன் இதன் மூலம் மைனஸ் dy பிரைம் சமம் ρ சீகண்ட் வர்க்க தீட்டா d தீட்டா என கிடைக்கிறது இதன் வரம்புகள் தீட்டா 1 சமம் டான் நேர்மாறு y கூட்டல் L இன் கீழ் 2 கீழ் ρ முதல் தீட்டா 2 சமம் டான் நேர்மாறு y கழித்தல் L இன் கீழ் 2 கீழ் ρ எனவே இப்போது தொகையீட்டை V x y z சமம் லாம்ப்டா இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 இந்த மைனஸ் அடையாளம் வரம்புகளை மாற்றுகிறது எனவே எனக்கு தீட்டா 2 முதல் தீட்டா 1 வரை இருக்கப்போகிறது ρ சீகண்ட் வர்க்க தீட்டா d தீட்டா இன் கீழ் ρ சீகண்ட் தீட்டா மேலும் இந்த ρ ரத்தாகும் மற்றும் இந்த சீகண்ட் தீட்டாவில் ஒன்று ரத்தாகும் இங்கு மீதி இருப்பது சீகண்ட் தீட்டா ஆகையால் மின்னழுத்தமானது V x y z சமம் லாம்ப்டா இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 தீட்டா 2 முதல் தீட்டா 1 சீகண்ட் தீட்டா d தீட்டா ஆகும் இது லாம்ப்டா இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 மடக்கை சீகண்ட் தீட்டா 1 கூட்டல் டான் தீட்டா 1 வகுத்தல் சீகண்ட் தீட்டா 2 கூட்டல் டான் தீட்டா 2 என்பதை தவிர வேறொன்றுமில்லை இதுவே விடை Vxyz4π0 L2L2dy2y y2 Let y yρtanθ ∴ dyρθdθ 1yL2to 2 y L2 Vxyz4π021θdθ sec 4π0ln⁡|sec1tan1sec2tan2| இப்போது நமது குறிப்பிட்ட ஆர்வம் என்னவென்றால் வரம்பு L ஐ முடிவிலிக்கு எடுத்து செல்வது அல்லது y 0 க்கு செல்வது L முடிவிலிக்கு செல்லும் வரம்பை எடுத்துக்கொள்வோம் இதில் தீட்டா 1 சமம் டான் நேர்மாறு y கூட்டல் L இன் கீழ் 2 கீழ் ρ என்பது தீட்டா 1 சமம் y கூட்டல் L இன் கீழ் 2 கீழ் ρ மற்றும் தீட்டா 2 சமம் y கழித்தல் L இன் கீழ் 2 கீழ் ρ என மாறுகிறது L→∞ 1yL2tan 1yL2tan 2y L2 இது V x y z சமம் லாம்ப்டா இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 மடக்கை சீகண்ட் தீட்டா 1 கூட்டல் டான் தீட்டா 1 இன் கீழ் சீகண்ட் தீட்டா 2 கூட்டல் டான் தீட்டா 2 இது சமம் லாம்ப்டா இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 மடக்கை சீகண்ட் தீட்டா 1 என்பது 1 இன் கீழ் காஸ் தீட்டா 1 ஆகும் இந்த 1 இன் கீழ் டேன்ஜெண்ட் தீட்டா 1 என்பது y கூட்டல் L இன் கீழ் 2 கீழ் ρ என்பதை சரிபார்க்கலாம் எனவே இது ρ இன் கீழ் வர்க்கமூலம் L இன் கீழ் 2 வர்க்கம் கூட்டல் ρ வர்க்கம் கூட்டல் y கூட்டல் L இன் கீழ் 2 இன் மொத்தவர்க்கம் டேன்ஜெண்ட் தீட்டா 1 என்பது y கூட்டல் L இன் கீழ் 2 கீழ் ρ க்கு சமம் டேன்ஜெண்ட் தீட்டா 2 சமம் y கழித்தல் L இன் கீழ் 2 கீழ் ρ ஆகையால் சீகண்ட் தீட்டா 1 சமம் வர்க்கமூலம் ρ வர்க்கம் கூட்டல் y கூட்டல் L இன் கீழ் 2 வர்க்கம் வகுத்தல் ρ ஆகும் டேன்ஜெண்ட் தீட்டா 2 சமம் வர்க்கமூலம் ρ வர்க்கம் கூட்டல் y கழித்தல் L இன் கீழ் 2 வர்க்கம் கீழ் ρ இது சீகண்ட் தீட்டா 2 sec 12yL22sec 22y L22 நீங்கள் இதையெல்லாம் L முடிவிலிக்குச் செல்லும் வரம்பில் செய்கிறீர்கள் இதனால் L பிளஸ் அல்லது மைனஸ் L இன் கீழ் 2 பிளஸ் அல்லது மைனஸ் y என்பதை L இன் கீழ் 2 என எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு V x y z சமம் லாம்ப்டா இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 மடக்கை 4 L வர்க்கம் கீழ் ρ வர்க்கம் கூட்டல் 1 என கிடைக்கும் 4 மேலே இல்லை 4 கீழே இது இவ்வாறு வருகிறது இங்கு L ஆனது 1 ஐ விட மிக அதிகமாக இருப்பதால் L வர்க்கம் கீழ் 4 ρ வர்க்கம் 1 ஐ விட அதிகமாக மிக அதிகமாக இருக்கும் எனவே நான் இவை அனைத்தையும் V x y z சமம் லாம்ப்டா இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 மடக்கை L வர்க்கம் கீழ் 4 கழித்தல் மடக்கை ρ வர்க்கம் இது முடிவிலிக்குச் செல்வதால் இவ்வாறு எழுதலாம் இருப்பினும் மின்னழுத்தத்தை கணக்கிடுவதில் இந்த முடிவிலி பகுதியை நான் புறக்கணிக்கலாம் எனவே இதை லாம்ப்டா இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 மைனஸ் முறை மைனஸ் 2 மடக்கை ρ என எழுதலாம் இது மைனஸ் லாம்ப்டா இன் கீழ் 2 பை எப்சிலன் 0 மடக்கை ρ L முடிவிலிக்குச் செல்லும்போது இதுவே விடை இது எல்லையற்ற நீண்ட கம்பிக்கு உங்களுக்கு தெரிந்த அடிப்படை கோவைகளுடன் ஒத்துப் போகிறது